இந்த வாரத்தில் இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகளில் உள்ள எங்கள் புதிய தொகுதியைத் தொடங்குவோம் இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகள் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் அடிப்படையில் இரண்டு போர்ட் நெட்வொர்க் என்பது ஒரு ஜோடி டெர்மினல்களைத் தவிர வேறொன்றுமில்லை இதன் மூலம் ஒரு கரண்ட் ஒரு நெட்வொர்க்கில் நுழையலாம் அல்லது வெளியேறலாம் இப்போது போர்ட் ஒரு நெட்வொர்க்கான அக்செஸ் தவிர வேறொன்றுமில்லை என்றும் ஒரு ஜோடி டெர்மினல்களைக் கொண்டுள்ளது என்றும் சொல்லலாம் ஒரு டெர்மினல்கள் இன் நுழையும் கரண்ட் மற்ற டெர்மினல்கள் இன் வழியாக செல்கிறது இதனால் போர்ட் ற்குள் நுழையும் கரண்ட் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும் இப்போது ரெஸிஸ்டர்க ள் கெபாசிட்டர்கள் இன்டக்டர்கள் போன்ற இரண்டு டெர்மினல் சாதனங்கள் அல்லது எலிமெண்ட்ஸ் ஒரு போர்ட் நெட்வொர்க் என அழைக்கப்படுகின்றன எனவே இதன் பொருள் என்னவென்றால் இது போன்ற சர்க்யூட் நாம் விவாதித்தவை எங்களிடம் எதிர்ப்பைக் கொண்டுள்ளன மேலும் நெட்வொர்க் இன் ஊடாக பாயும் மின்னோட்டத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று தெவெனின் ஈக்குவேலன்ட் உருவாக்கும் போது பார்த்தால் நீங்கள் பொதுவாக தெவெனின் வோல்ட்டேஜ் மற்றும் தெவெனின் ரெஸிஸ்டன்ட்ஸ் எதிர்ப்பு போன்றவற்றைக் குறிக்கிறீர்கள் எனவே சர்க்யூட் இரண்டு டெர்மினல்களைக் கொண்டிருப்பதை இங்கே காண்பீர்கள் எனவே இந்த வகையான சர்க்யூட்கள் ஒரு போர்ட் நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் இங்கே நாம் இரண்டு டெர்மினல்களை மட்டுமே காண்கிறோம் இரண்டு டெர்மினல்கள் ஒரு ஒற்றை போர்ட் உடன் ஒத்திருக்கும் இப்போது வரை நாங்கள் விவாதித்த பெரும்பாலான சர்க்யூட்கள் இரண்டு டெர்மினல் அல்லது ஒற்றை போர்ட் நெட்வொர்க் ஆகும் அங்கு நாங்கள் அவற்றை ஒரு கோவினன்ட் ஈக்குவேலன்ட் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் மேலும் சர்க்யூட்களின் பல்வேறு பாராமீட்டர்்ஸ்ளைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் ஆனால் பொதுவாக நெட்வொர்க்கில் n எண்ணிக்கையிலான போர்ட்கள் இருக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட தொகுதியில் நாம் என்ன செய்வோம் முக்கியமாக இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகள் பற்றி விவாதிப்போம் இரண்டு போர்ட் நெட்வொர்க் என்றால் என்ன இரண்டு போர்ட் நெட்வொர்க் என்பது உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கான இரண்டு தனித்தனி போர்ட்களைக் கொண்ட எலக்ட்ரிக் நெட்வொர்க் ஆகும் இந்த குறிப்பிட்ட உருவத்தைப் பார்த்தால் இது ஒரு போர்ட் நெட்வொர்க் ஆகும் அங்கு கரண்ட் லீனியர் நெட்வொர்க்கிற்குள் சென்று மற்ற டெர்மினல் லிருந்து வெளியே வந்து இந்த இரண்டு டெர்மினல்களிலும் வோல்ட்டேஜ் பயன்படுத்தப்படுகிறது இது அடிப்படையில் ஒரு போர்ட் நெட்வொர்க் ஆகும் ஏனெனில் இது இரண்டு டெர்மினல்களை மட்டுமே கொண்டுள்ளது உங்களிடம் இரண்டு ஜோடி டெர்மினல்கள் இருந்தால் உங்களிடம் இரண்டு போர்ட்கள் இருக்கும் என்றால் நீங்கள் நெட்வொர்க்கிற்கு மின்னோட்டத்தை கொடுப்பீர்கள் என்றால் என்ன நடக்கும் என்று சொல்லுங்கள் அது மற்ற டெர்மினல் இலிருந்து வெளிவரும் மற்ற போர்ட் இல் நீங்கள் கரண்ட் ஐ கொடுப்பீர்கள் அது மற்ற டெர்மினல் இலிருந்து வெளியே வாருங்கள் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் இருபுறமும் இரண்டு வோல்ட்டேஜ் சோர்ஸ்களை அல்லது இருபுறமும் இரண்டு கரண்ட் சோர்ஸ்களை வைக்கலாம் அல்லது டெர்மினல் இன் குறுக்கே ரெஸிஸ்டர் அல்லது கெபாசிட்டர் அல்லது இன்டக்டர் ஐ வைத்து அந்த நெட்வொர்க்குடன் கணக்கிட வேண்டிய மதிப்புகளைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் அடிப்படையில் இரண்டு போர்ட் நெட்வொர்க்கில் இரண்டு டெர்மினல் ஜோடிகள் உள்ளன மற்றும் இந்த படத்தில் நாங்கள் விவாதித்ததைப் போல அசஸ் புள்ளிகளாக செயல்படுகின்றன இது ஒரு போர்ட் நெட்வொர்க் மற்றும் இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகளுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடு இப்போது இரண்டு போர்ட் நெட்வொர்க்கை வகைப்படுத்த இரண்டு போர்ட் நெட்வொர்க்கில் நீங்கள் காணும் டெர்மினல் அளவுகளை நாங்கள் தொடர்புபடுத்த வேண்டும் இங்கே இடது பக்கத்தில் டெர்மினல் ஜோடி முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் டெர்மினல் ஜோடி முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது வலது பக்கம் போர்ட் 1 இலிருந்து பாய்கிறது மற்றும் போர்ட் 2 இலிருந்து பாய்கிறது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இரண்டு போர்ட் நெட்வொர்க்கை நாங்கள் வகைப்படுத்த விரும்பினால் ஆகியவற்றின் மதிப்புகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது எங்களிடம் நான்கு வேறியபிள் இருப்பதால் குறைந்தபட்சம் 2 ஐ நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் அளவுகளை செய்ய வேண்டும் சர்க்யூட் பாராமீட்டர்்ஸ்களைக் கண்டறியவும் இப்போது சர்க்யூட் பாராமீட்டர்்ஸ் என்று நீங்கள் கூறும்போது இந்த வோல்ட்டேஜ் ங்கள் மற்றும் மின்னோட்டங்களுடன் தொடர்புடைய பல்வேறு சொற்கள் சர்க்யூட் அல்லது நெட்வொர்க் பாராமீட்டர்்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன முதலில் இம்பிடேன்ஸ் பாராமீட்டர்்ஸ் ஐப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் அந்த இம்பிடேன்ஸ் பாராமீட்டர்்ஸ் என்ன இப்போது இரண்டு போர்ட் நெட்வொர்க் வோல்ட்டேஜ் ஆல் இயக்கப்படலாம் அல்லது மின்னோட்டத்தால் இயக்கப்படலாம் இங்கே இருபுறமும் நாங்கள் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஐப் பயன்படுத்துகிறோம் கரண்ட் நெட்வொர்க்க்கு பாய்கிறது அல்லது கரண்ட்சோர்ஸ் ஐ இருபுறமும் பயன்படுத்தலாம் இதனால் அது நெட்வொர்க்க்குள் பாய்கிறது இப்போது இம்பிடேன்ஸ் இம்பிடேன்ஸ்களை தீர்மானிக்க டெர்மினல் வோல்ட்டேஜ் கள் அவற்றின் மின்னோட்டத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகின்றன இந்த குறிப்பிட்ட உருவத்தை நீங்கள் கண்டால் டெர்மினல் வோல்ட்டேஜ் ற்கும் முனைய மின்னோட்டத்திற்கும் இடையிலான உறவை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சில அளவுருக்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் எனவே நாம் என்ன எழுத முடியும் நாம் எழுதலாம் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நீங்கள் குறிப்பிடலாம் நாம் குறுகிய வடிவத்தில் மற்றும் கரண்ட் வெக்டர் என எழுதலாம் எனவே இன் அடிப்படையில் நீங்கள் மேட்ரிக்ஸைப் பார்ப்பது இம்பிடேன்ஸ் பாராமீட்டர்்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அல்லது நீங்கள் z பாராமீட்டர்்ஸ் என்றும் சொல்லலாம் எனவே z என்பது இம்பிடேன்ஸ் பாராமீட்டர்்ஸ் என்பதால் இது ஓம்ஸில் குறிப்பிடப்படும் கரண்ட் அல்லது கரண்ட் ஐ அமைப்பதன் மூலம் பாராமீட்டர்்களின் மதிப்பைக் கணக்கிடலாம் அதாவது முதலில் நீங்கள் இன்புட் போர்ட் ஓபன் சர்க்யூட் என்று அர்த்தம் அல்லது அவுட்புட் போர்ட் ஓபன் சர்க்யூட் அமைப்பு என்றால் இந்த z பாராமீட்டர்்ஸ் இன்புட் அல்லது அவுட்புட் போர்ட்ஸ் ஓபன் சர்க்யூட் அமைப்பு மூலம் பெறப்படுவதால் அவை ஓபன் சர்க்யூட் இம்பிடேன்ஸ் பாராமீட்டர்்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன இப்போது மேட்ரிக்ஸில் நாம் கண்ட Z அளவுகளின் மதிப்புகளை எவ்வாறு மதிப்பீடு செய்வோம் என்று பார்ப்போம் எனவே இந்த சமன்பாட்டில் முதல் கரண்ட் ஐ வைத்தால் நீங்கள் ஐ அமைத்தால் உங்களுக்கு மற்றும் கிடைக்கும் இதேபோல் இப்போது இந்த சமன்பாட்டில் நீங்கள் ஐ வைத்தால் என்ன நடக்கும் நீங்கள் மற்றும்ஆகியவற்றின் மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே இதை நீங்கள் நெட்வொர்க் இன் z பாராமீட்டர்்ஸ் அல்லது இம்பிடேன்ஸ் பாராமீட்டர்்ஸ் ஐ கணக்கிடலாம் இப்போது நீங்கள் பார்த்தால் ஓபன் சர்க்யூட் இன்புட் இம்பிடேன்ஸ் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் நீங்கள் ஐ அமைக்கும் போது இது கணக்கிடப்படுகிறது எனவே இது ஓபன் சர்க்யூட் இன்புட் இம்பிடேன்ஸ் என்று கூறுவீர்கள் இதேபோல் என்பது ஓபன் சர்க்யூட் அவுட்புட் இம்பிடேன்ஸ் ஆகும் ஏனென்றால் நீங்கள் ஐ அமைக்கும் போது அதுவும் மதிப்பீடு செய்யப்படுகிறது என்பது போர்ட் 1 முதல் போர்ட் 2 வரையிலான ஓபன் சர்க்யூட் ட்ரான்ஸ்பர் இம்பிடேன்ஸ் மற்றும் போர்ட் 2 முதல் போர்ட் 1 வரை ஓபன் சர்க்யூட் ட்ரான்ஸ்பர் இம்பிடேன்ஸ் என அழைக்கப்படுகிறது இப்போது மற்றும் ஐ மதிப்பீடு செய்ய நீங்கள் ஒரு வோல்ட்டேஜ் அல்லது தற்போதைய ஐ போர்ட் 1 உடன் போர்ட் 2 ஓபன் சர்க்யூட் உடன் இணைப்பதன் மூலம் மதிப்புகளைக் காணலாம் பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் இன் மதிப்பைக் கண்டுபிடித்து பின்னர் மற்றும் என்ற மதிப்பைப் பெறுவீர்கள் இதேபோல் நீங்கள் மற்றும் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் வோல்ட்டேஜ் அல்லது தற்போதைய ஐ போர்ட் 2 உடன் இணைத்து போர்ட் 2 ஐ ஓபன் சர்க்யூட் உடன் வைத்திருப்பீர்கள் பின்னர் நீங்கள் இன் மதிப்பைக் காண்பீர்கள் மேலும் இந்த மதிப்புகளின் அடிப்படையில் நீங்கள் மற்றும் ஆகியவற்றின் மதிப்பைக் கணக்கிடலாம் உருவத்தின் உதவியுடன் இந்த நடைமுறையை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இப்போது நீங்கள் காணலாம் எனவே 2 போர்ட் நெட்வொர்க்கில் நீங்கள் வெளியீட்டு போர்ட் ஓபன் சர்க்யூட் என்றால் என்று பொருள் நீங்கள் மற்றும் ஆகியவற்றின் மதிப்பைப் பெறுவீர்கள் இதேபோல் நீங்கள் இன்புட் போர்ட் ஐ ஓபன் சர்க்யூட் ஆக வைத்திருந்தால் அதாவது நீங்கள் மற்றும் ஆகியவற்றின் மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே இந்த இரண்டு புள்ளிவிவரங்களும் இம்பிடேன்ஸ் பாராமீட்டர்ஸ் இன் மதிப்புகளை எவ்வாறு கணக்கிட முடியும் என்பதைப் பற்றி சுருக்கமாகக் கூறுகின்றன இப்போது சில நேரங்களில் மற்றும் ஆகியவை டிரைவிங் பாயிண்ட் இம்பிடேன்ஸ் என்றும் மற்றும் ஆகியவை ட்ரான்ஸ்பர் இம்பிடேன்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன டிரைவிங் பாயிண்ட் இம்பிடேன்ஸ் என்பது இரண்டு டெர்மினல் டிவைஸ் இன் இன்புட் இம்பிடேன்ஸ் ஆகும் எனவே என்பது அவுட்புட் போர்ட் ஓபன் சர்க்யூட் உடன் அவுட்புட் டிரைவிங் பாயிண்ட் இம்பிடேன்ஸ் ஆகும் அதே நேரத்தில் என்பது இன்புட் போர்ட் ஓபன் சர்க்யூட் அமைப்புடன் அவுட்புட் டிரைவிங் பாயிண்ட் இம்பிடேன்ஸ் என்று நீங்கள் கூறலாம் இப்போது நீங்கள் ஐப் பார்க்கும்போது இரண்டு போர்ட் நெட்வொர்க் சமச்சீர் என்று பொருள் இதன் பொருள் நெட்வொர்க்கில் சில மையக் கோடு பற்றிய மிரர் லைக் சிம்மெட்ரி உள்ளது எனவே மையக் கோடு என்னவாக இருக்கும் சென்டர் லைன் என்பது ஒரு வரியாக இருக்கும் இது நெட்வொர்க் ஐ இரண்டு சிமிளர் பகுதிகளாக பிரிக்கிறது எனவே போர்ட் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் மாற்றாமல் இன்புட் மற்றும் அவுட்புட் போர்ட்களை ஒன்றோடொன்று பரிமாறிக் கொள்ள முடிந்தால் இரு போர்ட் நெட்வொர்க் சமச்சீர் என்று கூறப்படுகிறது மற்றும் சமமாக இருப்பதால் நெட்வொர்க் சமச்சீர் என்று நீங்கள் கூறுவீர்கள் ஏனெனில் இரு தரப்பினருக்கும் இன்புட் டிரைவிங் பாயிண்ட் இம்பிடேன்ஸ் மதிப்புகள் ஒரே மாதிரியாக இருப்பதால் எந்த மாற்றமும் இல்லாமல் சோர்ஸ் அல்லது வோல்டேஜ் அல்லது கரண்ட் ஜ பரிமாற்றம் செய்யலாம் சர்க்யூட் அளவுருக்கள் இப்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு அளவுகோல் என்னவென்றால் இரண்டு போர்ட் நெட்வொர்க் லீனியர் மற்றும் டிபெண்டன்ட் சோர்ஸ்கள் இல்லை எனவே இது நிபந்தனை மற்றும் ட்ரான்ஸ்பர் இம்பிடேன்ஸ் க்கு சமமாக இருந்தால் இரண்டு போர்ட்கள் ரேசிப்ரோகல் என்று நாம் கூறலாம் இதற்கு என்ன அர்த்தம் இதன் பொருள் எக்ஸிடேஷன் மற்றும் ரெஸ்பான்ஸ் இன் பாயிண்ட்கள் ஐ ஒன்றோடொன்று பரிமாறிக்கொள்ளப்படும் ஆனால் ட்ரான்ஸ்பர் இம்பிடேன்ஸ் அப்படியே இருக்கும் எனவே இந்த உருவத்தின் உதவியுடன் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதில் உள்ளீட்டு துறைமுகமாக இருக்கும் ஒரு துறைமுகத்தில் நாம் வோல்ட்டேஜ் ஐ பயன்படுத்துகிறோம் அவுட்புட் போர்ட் இல் மின்னோட்டத்தின் மதிப்பைக் கண்டறிய அம்மீட்டரைச் சேர்க்கிறோம் எனவே இது ரேசிப்ரோகல் இரண்டு நெட்வொர்க்காக இருந்தால் நீங்கள் வோல்ட்டேஜ் சோர்ஸ்கள் இன் இருப்பிடங்களை பரிமாறிக்கொண்டால் அம்மீட்டர் உங்களுக்கு அதே ரீடிங் கொடுக்கும் எனவே அந்த வகையில் சர்க்யூட் என்பது ஒரு ரேசிப்ரோகல் சர்க்யூட் என்று நீங்கள் கூறலாம் அதற்காக நாம் சரி பார்க்க வேண்டிய நிபந்தனை என்னவென்றால் முதலில் அது எந்த டிபெண்டன்ட் சோர்ஸ்கள் ம் இல்லாமல் லீனியர் ஆக இருக்க வேண்டும் பின்னர் ட்ரான்ஸ்பர் இம்பிடேன்ஸ்கள் ஐ ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அது இப்போது எந்த இரண்டு நெட்வொர்க்கும் இரண்டு போர்ட் நெட்வொர்க் முற்றிலும் ரெஸிஸ்டர் கெபாசிட்டர் மற்றும் இன்டக்டர் ஆகியவற்றால் ஆனது எனவே இது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான புரோபர்டி உங்களிடம் ஒரு ரேசிப்ரோகல் நெட்வொர்க் இருக்கும்போது அந்த நெட்வொர்க்கை ஈக்குவேலன்ட் T சர்க்யூட் மூலம் மாற்றலாம் எனவே இந்த T சர்க்யூட் ஐ நீங்கள் கண்டால் பெட்டியின் உள்ளே இருக்கும் நெட்வொர்க் என்பது அறியப்படாத ஒரு T ஈக்குவேலன்ட் சர்க்யூட் மூலம் சமமாக குறிப்பிடப்படலாம் அங்கு VI I1 இன்புட் வோல்டேஜ் மற்றும் இன்புட் கரண்ட் மற்றும் அவுட்புட் வோல்டேஜ் மற்றும் அவுட்புட் கரண்ட் மற்ற போர்ட் இல் இப்போது T ஈக்குவேலன்ட் சர்க்யூட் பாராமீட்டர்களின் மதிப்பு என்னவாக இருக்கும் T ஈக்குவேலன்ட் இம்பிடேன்ஸ்களின் மதிப்புகள் இடது பக்கத்தில் இருப்பதைப் போல இருக்கும் இது T இன் முதல் லேக் கால் Z11 கழித்தல் Z12 இன் மதிப்பு இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் வலது புறத்தில் நீங்கள் காண்பீர்கள் Z22 மைனஸ் Z12 அது சரியானது T இன் ரைட் லெக் மற்றும் பின்னர் Z12 என்று பிரான்ச் இது நோட் இருக்கும் சென்டர் மற்றும் ரெப்பரன்ஸ் நோட் ஐ இணைக்கிறது எனவே இதன் மூலம் நீங்கள் ஒரு T ஈக்குவேலன்ட் சர்க்யூட்கு ரேசிப்ரோகல் ஒரு நெட்வொர்க் ஐ பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்பதைக் காண்பீர்கள் அல்லது இது Y க்கு ஈக்குவேலன்ட் சர்க்யூட் என்று நீங்கள் கூறலாம் ஏனெனில் Y அல்லது T பழக்கத்தில் ஒன்றுக்கொன்று மாற்றாகப் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் இது ஒரு T ஈக்குவேலன்ட் ஆக கருதப்படுகிறது என்று கூறுவார்கள் இப்போது நெட்வொர்க் ரேசிப்ரோகல் ஆக இல்லாவிட்டால் முந்தைய ஸ்லைடுகளில் நாம் பார்த்த ஈக்வேஷன்களின் உதவியுடன் மற்றும் எனவே இந்த இரண்டு ஈக்விஷன்களையும் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் உதவியுடன் குறிப்பிடலாம் எனவே இங்கே உங்களிடம் எனப்படும் ஒரு இம்பிடேன்ஸ் இருப்பதைக் கண்டால் உங்களுடன் சீரிஸ் இன் மதிப்பைக் கொண்டிருக்கும் ஒரு டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ கொண்டிருக்கும் எனவே இன் மதிப்பு என்னவாக இருக்கும் இந்த பக்கத்திலிருந்து போர்ட் முழுவதும் V2 பயன்படுத்தப் பட்டிருக்கிறதா என்று நீங்கள் சரி பார்த்தால் கரண்ட் I2 இம்பிடேன்ஸ் Z22 வழியாக பாய்கிறது மற்றும் Z21 I1 மதிப்பைக் கொண்ட டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ம் உள்ளது எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட போர்ட் ற்கான லூப் ஈக்வேஷன் எழுத விரும்பினால் நீங்கள் V2 ஐ எழுத முடியும் என்பது Z22 I2 மற்றும் Z21 I1 ஐத் தவிர வேறில்லை எனவே இவை முந்தைய ஸ்லைடில் நாம் பார்த்த அதே ஈக்வேஷன்களாகும் இதன் பொருள் எந்த இரண்டு போர்ட் நெட்வொர்க்கும் ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட் உதவியுடன் ஈக்குவேலன்ட் ஆக குறிப்பிடப்படலாம் எனவே இங்கே இது ரேசிப்ரோகல் ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் இது Z பாராமீட்டர்களை கொண்ட பொதுவான ஈக்குவேலன்ட் நெட்வொர்க் ஆகும் அதே நேரத்தில் பொதுவான சர்க்யூட்க்கு மேலே நாம் கண்ட எண்ணிக்கை T ஈக்குவேலன்ட் சர்க்யூட்க்கு ஆகும் இது உங்கள் ஈக்குவேலன்ட் ரேசிப்ரோகல் ஆக இருக்கும்போது மட்டுமே பொருந்தும் எனவே சர்க்யூட் பகுப்பாய்வில் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இரண்டு சர்க்யூட்கள் இவை இப்போது இரண்டு போர்ட் நெட்வொர்க்கிற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகளுக்கு Z பாராமீட்டர்ஸ் இல்லை ஏனெனில் அவற்றை நாம் பார்த்த Z பாராமீட்டர் ஈக்வேஷன்களால் விவரிக்க முடியாது எனவே இந்த இரண்டு Z பாராமீட்டர் ஈக்வேஷன்களின் உதவியுடன் நீங்கள் இரண்டு போர்ட் நெட்வொர்க்கை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாவிட்டால் அந்த இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகள் வடிவத்தில் குறிப்பிடப்படலாம் Z பாராமீட்டர் வடிவில் குறிப்பிட முடியாது இப்போது உதாரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர் ஐ கருத்தில் கொண்டால் கீழேயுள்ள படத்தில் பார்த்தால் அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 1 ஐக் கொண்ட ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகும் எனவே நீங்கள் என்ன எழுத முடியும் நீங்கள் V1 ஐ எழுத முடியும் ஆனால் V2 இன் n ஆல் 1 மற்றும் I1 ஐ I2 இன் மைனஸ் என் இப்போது இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நீங்கள் பார்த்தால் இந்த இரண்டு ஈக்வேஷன்களையும் நீங்கள் Z பாராமீட்டர் ஈக்வேஷன்களின் வடிவத்தில் குறிப்பிட முடியாது எனவே ஐடியல் டிரான்ஸ்பார்மர்கள் விஷயத்தில் நாம் Z பாராமீட்டர்களைக் கணக்கிட முடியாது ஆனால் அடுத்த விரிவுரைகளில் நாம் விவாதிக்கும் ஐ ஹைபிரிட் பாராமீட்டர்களைக் கொண்டிருக்கலாம் எனவே எல்லா சர்க்யூட்களையும் ஈக்குவேலன்ட் Z பாராமீட்டர்களாக மாற்ற முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவற்றில் சிலவற்றை நாம் ஐடியல் டிரான்ஸ்பார்மர் உதாரணத்தின் உதவியுடன் விவாதித்ததைப் போன்றது இப்போது Z பாராமீட்டர்ஸ் தொடர்பான சில எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் நாங்கள் விவாதித்த கருத்தை புரிந்து கொள்வோம் இதன் மூலம் நீங்கள் கருத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் படத்தில் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட்க்கான Z பாராமீட்டர்களைக் கண்டுபிடிக்க வேண்டிய படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சர்க்யூட் ஐ பார்ப்போம் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் முன்னர் விவாதித்த சர்க்யூட்களை முதலில் பயன்படுத்த வேண்டும் எனவே அந்த இரண்டு சர்க்யூட்கள் என்ன முதலாவதாக நீங்கள் I2 ஐ 0 க்கு சமமாக இருக்கும் போது சர்க்யூட்களை உருவாக்குகிறீர்கள் இரண்டாவதாக I1 ஐ 0 க்கு சமமாக வைக்கிறீர்கள் Z பாராமீட்டர்களின் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் எனவே நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் எனவே இன்புட் போர்ட் இல் நாம் V1 வோல்டேஜ் ஐ பயன்படுத்துகிறோம் கரண்ட் I1 ஐக் கண்டுபிடிப்போம் மறுமுனையில் V2 உள்ளது ஆனால் கரண்ட் I2 0 ஆகும் இப்போது இப்போது அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் இன்புட் போர்ட் ஐ ஓபன் சர்க்யூட்களாக வைத்திருக்க வேண்டும் மற்றும் அவுட்புட் போர்ட் முழுவதும் வோல்டேஜ் V2 ஐப் பயன்படுத்த வேண்டும் நாங்கள் I2 இன் மதிப்பை அளவிடுகிறோம் எனவே Z12 இன் மதிப்பு என்னவாக இருக்கும் I1 0 க்கு சமமாக இருப்பதால் V1 இன் மதிப்பு மீண்டும் 40 ஓம் ரேசிஸ்டன்ஸ் ஐ கொண்டிருக்கும் இப்போது அடுத்தது நீங்கள் அதன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும்

எனவே இப்போது நீங்கள் Z மேட்ரிக்ஸை தொகுக்கலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட மேட்ரிக்ஸைக் கண்டால் என்பதைக் காண்பீர்கள் இதன் பொருள் என்ன இந்த சர்க்யூட்க்கு T ஈக்குவேலன்ட் ஆக நீங்கள் குறிப்பிடலாம் என்று பொருள் எப்படியிருந்தாலும் இந்த சர்க்யூட் தன்னை T ஈக்குவேலன்ட் ஆக குறிப்பிடப்படுகிறது எனவே இது ரேசிப்ரோகல் சர்க்யூட் மற்றும் உதாரணத்திற்கு கொடுக்கப்பட்ட சர்க்யூட் உடன் T ஈக்குவேலன்ட் சர்க்யூட் உடன் ஒப்பிடும்போது Z பாராமீட்டர்களின் மதிப்பை நீங்கள் எளிதாகக் கண்டறியலாம் இப்போது இந்த இரண்டு சர்க்யூட்களையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் மற்றும் என்று சொல்லலாம் இறுதியாக இன் மதிப்பு எனவே உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே நீங்கள் Z பாராமீட்டர்களைக் கண்டுபிடிக்க Z பாராமீட்டர் சமன்பாடுகளைப் பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் சர்க்யூட் என்று உங்களுக்குத் தெரிந்தால் ஒரு சர்க்யூட் T க்கு ஈக்குவேலன்ட் ஆக குறிப்பிடப்படலாம் எனவே நீங்கள் சுற்றுக்கு T ஈக்குவேலன்ட் சர்க்யூட் உடன் ஒப்பிடலாம் உடனடியாக நீங்கள் Z பாராமீட்டர்களின் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் சர்க்யூட் மற்றும் ஆகியவற்றின் மதிப்பைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்பட்டால் சர்க்யூட் Z பாராமீட்டர்்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தால் க்கு சமமாக இல்லை எனவே இதன் பொருள் சர்க்யூட் ரேசிப்ரோகல் இல்லை எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றும் இன் மதிப்புகளைக் கண்டுபிடிக்க நாம் Z பாராமீட்டர் சமன்பாடுகளைப் பயன்படுத்த வேண்டும் இப்போது நாம் சர்க்யூட் பாராமீட்டர் சமன்பாடுகளை எழுதினால் அது Z பாராமீட்டர் சமன்பாடுகள் அதனால் இப்போது சர்க்யூட் இன் வோல்டேஜ் மற்றும் ஆகியவற்றைக் கொண்டிருப்பதைக் கண்டால் இந்த திசையில் உள்ளது எனவே இந்த இரண்டு மதிப்புகள் சர்க்யூட் இலிருந்து நாம் பெறலாம் எனவே இந்த மதிப்புகளை மேலே உள்ள சமன்பாட்டில் வைக்கலாம் எனவே நாம் பெறுகிறோம் இப்போது சமன்பாடு 1 என்ற இந்த சமன்பாட்டில் இன் மதிப்பை வைத்தால் நீங்கள் அதைச் சொல்லலாம் எனவே நாம் என்ன எழுத முடியும்

இந்த வழியில் நீங்கள் மற்றும் இன் மதிப்பைக் கணக்கிடலாம் எனவே இப்போது இன்றைய அமர்வை இங்கே மூடுகிறோம் அடுத்த சில விரிவுரைகளில் இன்னும் சில பாராமீட்டர்களை பற்றி விவாதிப்போம்